கடந்த விரிவுரையில் நாம் பார்த்துக்கொண்டிருந்ததைத் தொடரகடைசி வகுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாகச் சொல்கிறேன் ஒரு கட்டமைப்பு அச்சுக்கலையாக கொத்து என்பது சுருக்கத்தின் கீழ் திறன் மிகு ஒன்றாகும் மற்றும் அது சிறிது பயன்படுத்தப்படுகிறது வளைவுகள் மற்றும் உயரமான கட்டமைப்புகள் கூட இந்த நல்ல அழுத்த வலிமையின் காரணமாக சாத்தியமாகும் எனவே அது நிச்சயமாக நீங்கள் சரியான கருத்தில் கொடுக்க வேண்டிய ஒன்று இருப்பினும் இது இழு விசையின் கீழ் பலவீனமாக உள்ளது மற்றும் நாம் அதைப் பற்றி பேசுவது நேரடி இழு விசை அல்ல மாறாக மைய பிறழ்ச்சியினால் ஏற்படும் இழு விசை பக்கவாட்டு விசைகள் மற்றும் புவியீர்ப்பு விசைகளின் கலவையின் காரணமாக சுமையின் மைய பிறழ்ச்சி அல்லது விளைவின் மைய பிறழ்ச்சி ஆகும் எனவே இது ஒரு குறிப்பிடத்தக்க பலவீனம் மற்றும் நவீன கால தீர்வாக வலுவூட்டப்பட்ட கொத்துகளுக்குச் செல்வதுதான் ஆனால் முன்னர் இது கொத்துகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்கொள்ளப்படவில்லை மாறாக சுவர்களை பரிமாணப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதன் கலவையின் காரணமாக உந்துதல் வரிசையைப் பெறுவீர்கள் பக்கவாட்டு விசைகள் மற்றும் ஈர்ப்பு விசைகள் குறுக்குவெட்டின் நடுத்தர மூன்றில் இருக்க வேண்டும் காட்டப்பட்ட எளிய சமநிலையால் நாம் பார்த்தோம் இந்த நடுத்தர மூன்றில் குறுக்கு பிரிவின் கெர்ன் என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே முடிவு கெர்னுக்குள் இருக்கும் வரை அது குறுக்கு பிரிவிலுள்ள சுருக்கமாகும் எனவே இது முந்தைய வகுப்பில் நாம் பார்த்தது தான் உங்களிடம் பக்கவாட்டுச் செயல்கள் இருக்கும்போது பூகம்பத்தால் தூண்டப்பட்ட பக்கவாட்டு விசைகள் இருக்கும்போது அல்லது பக்கவாட்டு விசையாகிய காற்றின் செயல்பாடு இருக்கும்போது கொத்து அதன் ப்ளேனில் உள்ள எதிர்வினையின் அடிப்படையில் அதிக எதிர்ப்புத் திறன் கொண்டது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் கொத்துச் சுவர் ப்ளேனின் பிரதிபலிப்பிற்கு வெளியே இருப்பதைக் காட்டிலும் ப்ளேனில் உள்ள பதிலின் அடிப்படையில் மிகவும் எதிர்ப்புத் திறன் கொண்டது எனவே இது சுவரைப் பொருத்தவரை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய பலவீனம் பின்னர் நீங்கள் அமைப்பு நிலைக்கு செல்லும்போது பக்கவாட்டு ஆற்றல்களின் கீழ் கொத்து கட்டிட அமைப்பின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையை நீங்கள் விரும்பினால் இணைப்புகளை கவனித்துக்கொண்டால் இது உறுதிசெய்யப்படும் இணைப்புகள் முக்கியமானதாகி சுவரில் இருந்து சுவர் இணைப்புகள் மற்றும் சுவரில் இருந்து தரை இணைப்புகளை நீங்கள் கவனித்துக் கொண்டால் கொத்துச் சுவர்களில் உள்ள ப்ளேனில் உள்ள நல்ல எதிர்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே நேற்றைய விரிவுரையில் நாம் பார்த்தவற்றின் முக்கியமானவைகள் இவைதான் இன்று நாம் பார்ப்பது இந்த புரிதலுடன் நவீன கொத்து கட்டுமானங்கள் பண்டைய கொத்து கட்டுமானங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன கொத்து அலகுகளிலிருந்து சுவர்கள் வரை சுவர்களின் தூண்கள் விட்டங்கள் தளங்கள் போன்ற பல்வேறு கூறுகள் மற்றும் கொத்து அமைப்புகளின் வகைப்பாடு ஆகியவற்றை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதையும் பார்ப்போம் அதைத்தான் இன்று நாம் பார்க்கப்போகிறோம் பண்டைய கட்டிட அமைப்புகளைப் பொருத்தவரை உந்துதல் கோட்டின் இந்த கருத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம் பெரும்பாலான பாரம்பரிய கட்டுமானங்களில் இது தடிமனான சுவர்கள் தடிமனான புறச் சுவர்கள் உண்மையில் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு கூட எதிர்ப்பை வழங்கியது புவியீர்ப்பு விசையின் கீழ் உங்களிடம் மிகப்பெரிய குறுக்குவெட்டுகள் உள்ளன ஆனால் குறுக்குவெட்டின் பாரிய தன்மை தெளிவாகிறது இது உண்மையில் பக்கவாட்டு எதிர்ப்பையும் ஏன் வழங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் மேலும் பல சமயங்களில் பக்கவாட்டு உந்துதல் போதுமானதாக இல்லாவிட்டால் சுவர்களும் பட்ரஸ் செய்யப்பட்டன எனவே நீங்கள் சீரான இடைவெளியில் முட்டுக்கட்டையை பெறுவீர்கள் இது ஒரு அமைப்பில் வரும் பக்கவாட்டு ஆற்றல்களைக் கவனித்துக்கொள்வதற்காக வடிவவியலை மாற்றியமைக்கும் ஒரு வழியாகும் பொதுவாக நீங்கள் பழங்கால கட்டுமானங்களைப் பார்த்தால் திட்டங்களில் திறந்த தரை இடைவெளிகள் பாரிய புறச் சுவர்கள் மற்றும் உட்புறத்தில் நெடுவரிசைகள் மற்றும் மரத் தூண்கள் கல் தூண்கள் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதைக் காணலாம் இப்போது எஃகு அல்லது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் உள்ள சட்டத்தை எதிர்க்கும் ஒரு கணத்தில் நாம் எதிர்பார்ப்பது போன்ற பக்கவாட்டு ஆதரவை இவை உண்மையில் வழங்காது இவை முதன்மையாக கூரையை ஆதரிக்கும் மற்றும் உட்புறத்தில் உள்ள மற்றும் ஏதோவொரு வகையில் இணைக்கப்பட்டுள்ளன ஒருவேளை புறச் சுவர்களில் இருக்கலாம் ஆனால் அவை எந்த பக்கவாட்டுக் கட்டுப்பாட்டையும் வழங்காது எனவே அத்தகைய கட்டுமானங்களுக்கு பக்கவாட்டுக் கட்டுப்பாட்டை வழங்கும் பணி மீண்டும் இந்த பாரிய புறச் சுவர்களுக்குத் திரும்புகிறது எனவே அவை எவ்வாறு உருவாக்கப்பட்டன உங்களிடம் நீண்ட கட்டிடங்கள் இருந்தால் நிச்சயமாக ஆர்த்தோகனல் திசையில் திரும்பும் சுவர்கள் என்று குறிப்பிடப்படும் இறுதி சுவர்கள் இவை முழுமைக்கும் பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்க வேண்டிய அவசியமில்லை நீண்ட சுவர்களின் நீளம் அவர்கள் முனைகளில் எதிர்ப்பை வழங்க முடியும் ஆனால் நீங்கள் நீண்ட சுவர்களின் நடுப்பகுதியை நோக்கி வரும்போது இந்த இறுதி சுவர்களால் பக்கவாட்டு திசையில் நீங்கள் கட்டுப்படுத்தும் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது எனவே நீங்கள் உண்மையில் நீண்ட சுவர்கள் ப்ளேனில் பதில் மிகவும் மோசமாக உள்ளது எனவே இந்த திறந்த மாடி பாரம்பரிய கட்டுமானங்கள் பொதுவாக எப்படி உருவாக்கப்பட்டன சுவர் உண்மையில் இருக்க வேண்டும் அதாவது பாரிய புறச் சுவர் வழங்கும் எதிர்ப்பைப் பொறுத்து அமைப்பு உண்மையில் இருக்க வேண்டும் மற்றும் உந்துதல் கோடு செய்யக்கூடிய விளக்கமாகும் இந்த அமைப்புகள் உண்மையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் புரிந்துகொள்ள பயன்படுத்தவும் இப்போது பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு பதிலளிக்கும் இந்த சூழலில் நவீன கட்டுமானங்களை ஆய்வு செய்தால் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் பாரிய சுவர்களைப் பார்க்கவில்லை மேலும் மேலும் மெலிந்து வரும் சுவர்களைப் பார்க்கிறோம் மேலும் பக்கவாட்டு எதிர்ப்பைக் கவனித்துக்கொள்ளும் பிற அமைப்புகளும் எங்களிடம் உள்ளன இந்த பக்கவாட்டு எதிர்ப்பை கட்டிடம் வழங்க வேண்டும் எனவே பக்கவாட்டு ஆற்றல்கள் ஒரு கட்டமைப்பிற்கு உட்பட்டு பக்கவாட்டு விசையை எதிர்கொள்ளும் சுவர்களால் சுருங்கும் வலதுபுறம் விசைக்கு செங்குத்தாக இருக்கும் சுவர்கள் ப்ளேன் சுவர்கள் மற்றும் சுவர்களில் இருந்து நாம் குறிப்பிடும் தலைகீழ் விளைவு இதுவாகும் பக்கவாட்டு விசை காற்று விசை அல்லது பூகம்ப விசையின் திசைக்கு இணையாக உள்ளது உங்களிடம் ப்ளேனில் உள்ள சுவர்கள் மற்றும் ப்ளேனிற்கு வெளியே உள்ள சுவர்கள் இப்போது இந்த வகையான அமைப்பில் ஒன்றாக வேலை செய்கின்றன எனவே உடனடியாக இணைப்புகளில் கவனம் செலுத்தப்படுகிறது ஏனெனில் உங்களுக்கு ப்ளேனில் சுவர்கள் தேவை மற்றும் ப்ளேன் சுவர்களில் ஒன்றாக வேலை செய்ய இப்போது நாம் முன்பு ஆய்வு செய்த ஒன்று மற்றும் இந்த இணைப்புகள் மோசமாக இருந்தால் இந்த சுவர்கள் சுதந்திரமாக செயல்படும் போக்கு மற்றும் இது விரும்பத்தகாதது சுவரில் இருந்து சுவர் இணைப்புகள் மற்றும் சுவரில் இருந்து தரை அல்லது சுவரில் இருந்து கூரை இணைப்புகளில் நேர்மறை இணைப்புகள் இருந்தால் நீங்கள் ஒருங்கிணைந்த செயலைப் பெறுவீர்கள் எனவே இப்போது சார்பு குறுக்கு சுவர்கள் மற்றும் முகத்தில் ஏற்றப்பட்ட அல்லது ப்ளேனிற்கு வெளியே இருக்கும் சுவர் இரண்டிலும் உள்ளது எனவே இந்த இரண்டின் கலவையே பக்கவாட்டு ஆற்றல்களை எதிர்க்கப் போகிறது இன்று நவீன கட்டுமானங்கள் எவ்வாறு உருவாகின்றன இதன் நேரடி தாக்கம் என்னவென்றால் புறச் சுவர்கள் அல்லது முக்கிய சுமை தாங்கும் சுவர்கள் குறுக்குவெட்டில் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் குறுக்குவெட்டுகளை மேம்படுத்தத் தொடங்கலாம் அதனால்தான் நீங்கள் நவீன கட்டுமானங்களில் அதிக மெல்லிய விகிதங்களைப் பெறுங்கள் அதன் விளைவாக உருவாக்கப்படும் பொருளில் சிக்கனம் உள்ளது எனவே நீங்கள் ஒற்றை மாடி நவீன ஒற்றை மாடி சுமை தாங்கும் கட்டிடங்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன மற்றும் சுமை எதிர்ப்பு ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு சுமை இரண்டும் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை கவனிக்க வேண்டும் எனவே நாங்கள் உண்மையில் தனியாக நிற்கும் சுவர்களைப் பற்றி பேசுகிறோம் ஏனென்றால் நீங்கள் ஒரு கடினமான உதரவிதானம் கூரையின் மேல் அமர்ந்திருக்கும் ஆனால் உங்களிடம் இல்லாத சூழ்நிலையும் இருக்கலாம் கனமான திடமான உதரவிதானம் கூரை அமைப்பே ஆகும் பக்கவாட்டு நிலைத்தன்மை இறுதி சுவர்கள் மூலம் அடையப்படுகிறது எனவே நீண்ட சுவர்களுக்கு பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்கும் இறுதி சுவர்கள் உங்களிடம் உள்ளன மற்றும் உங்களிடம் போதுமான குறுக்கு சுவர்கள் உள்ளன எனவே குறுக்கு சுவர்களின் கலவையானது பிரேசிங் சுவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு எதிரான பிரேசிங் மற்றும் இறுதி சுவர்கள் தேவையான பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்குகின்றன ஆனால் நீங்கள் பிணைப்பு கற்றைகள் மற்றும் லிண்டல் கற்றைகளை இணைக்கும் உறுப்புகளின் முழு நெட்வொர்க்கையும் வைத்திருக்கிறீர்கள் லிண்டல் மட்டத்தில் நீங்கள் அனைத்து சுவர்கள் மற்றும் தரை மட்டத்தில் கூரை அல்லது தரை மட்டத்தில் இணைப்புகளைப் பெறுவீர்கள் நீங்கள் மீண்டும் இந்த விட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் அவை ஆர்த்தோகனல் சுவர்களை பிணைக்க முயற்சிப்பதால் அவை பிணைப்பு விட்டங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன ஒன்றாக கட்டமைப்பின் வெவ்வேறு கூறுகள் இந்த வகையான ஒரு தனிமத்தைப் பயன்படுத்தி ஒன்றாக வைக்கப்படுகின்றன கூரை உதரவிதானம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்டீல் டிரஸ் கூரையாக இருக்கலாம் அது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தள அமைப்பாக இருக்கலாம் கூரை உதரவிதானமாக எதுவாக இருந்தாலும் சரி சுவர்களுடன் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் வரை கூரை உதரவிதானமும் ஒரு பங்கு வகிக்கிறது எனவே இச்சூழலில் கூரை உதரவிதானம் கொத்து கட்டிடத்தின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கத் தொடங்கும் போது உதரவிதானத்தின் விறைப்பு நாம் குறிப்பிடுவது உதரவிதானத்தின் விறைப்புத்தன்மை மற்றும் முக்கியமானது எனவே நீங்கள் இறுதி சுவர்கள் மற்றும் பிரேசிங் இருந்து வரும் அத்தகைய அமைப்புகளில் பக்கவாட்டு நிலைப்புத்தன்மை உள்ளது பிரேசிங் சுவர்கள் அல்லது குறுக்கு சுவர்கள் உங்களிடம் இந்த தொடர்ச்சியான கற்றைகள் உள்ளன இந்த பிணைப்பு கற்றைகள் முழு கட்டுமானத்திலும் இயங்கும் எனவே நீங்கள் உண்மையில் பார்த்தால் அது லிண்டல் மட்டத்தில் இயங்கும் பிணைப்பு கற்றையாக இருக்கும் நீங்கள் பார்ப்பது போல் அது அனைத்து சுமை தாங்கும் சுவர்களிலும் இயங்குகிறது அதுதான் முக்கியமான விஷயம் ஒற்றை லிண்டல் அது லிண்டல் மட்டங்களில் உள்ளது எனவே நாம் பொதுவாக ஒரு திறப்புக்கு மேலே வழங்கும் ஒற்றை லிண்டல் ஒரு பிணைப்பு கற்றையாக தகுதி பெறாது உண்மையில் அனைத்து ஆர்த்தோகனல் சுவர்களையும் ஒன்றாக இணைக்கும் ஒன்றாக தகுதி பெறாது எனவே நாம் உண்மையில் ஒரு இழுவிசை எதிர்ப்பு உறுப்பு பற்றி பேசுகிறோம் அது தொடர்ச்சியான மற்றும் அனைத்து சுவர்களையும் ஒன்றாக வைத்திருக்கும் இது இரண்டாவது உறுப்பு ஆகும் இது பிணைப்பு மற்றும் லிண்டல் கற்றை அது லிண்டல் மட்டத்தில் இருக்கலாம் அது பீட மட்டம் லிண்டல் நிலை கூரை மட்டம் மற்றும் மேலே தளம் இருந்தால் நீங்கள் சன்னல் மட்டத்திலும் வழங்குகிறீர்கள் நீங்கள் இது உண்மையில் அமைப்பின் பக்கவாட்டு நிலைத்தன்மைக்கு பங்களிக்கிறது மற்றும் இறுதியாக கூரை உதரவிதானம் மற்றும் இந்த அறை உதரவிதானம் கட்டமைப்பில் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பிற்கு கணிசமாக பங்களிக்க வேண்டும் என்றால் ப்ளேனில் உள்ள விறைப்பு அல்லது நாம் என்ன உதரவிதானத்தின் செயல் முக்கியமானதாகிறது ப்ளேனில் எவ்வளவு கடினமாக உள்ளது அது அதன் ப்ளேனில் நெகிழ்வானதாக இருந்தால் பக்கவாட்டு நடவடிக்கை காரணமாக உதரவிதானத்தில் ப்ளேனில் சிதைவுகள் இருக்கும் ஆனால் அது ப்ளேனில் திடமாக இருந்தால் பக்கவாட்டு தன்மை இருக்கும்போது அது இருக்காது உதரவிதானத்தில் ஏதேனும் தொடர்புடைய இடப்பெயர்வுகள் இருக்கும் எனவே உதரவிதானம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக உதரவிதானத்தின் விறைப்பு மற்றும் மற்ற சுவர்களுடன் அதன் இணைப்புகள் உங்கள் கேள்வி என்னவென்றால் ப்ளேனில் உள்ள விறைப்புத்தன்மையின் அடிப்படையில் நாங்கள் எந்த திசையில் பேசுகிறோம் என்பதுதான் இது கிடைமட்ட ப்ளேன் எனவே உங்களிடம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் உதரவிதானம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் உள்ளது என்று சொல்லலாம் இந்த வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் ப்ளேனின் விறைப்பில் என்ன இருக்கிறது ப்ளேனில் உள்ள சிதைவு என்ன என்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் டிம்பர் த்ரஸ்ட் ரூஃப் அல்லது ஸ்டீல் த்ரஸ்ட் ரூஃப் என்று நீங்கள் கூறினால் இவை ப்ளேனில் உள்ள சிதைவுகளுக்கு எதிராக கட்டமைக்கப்படாவிட்டால் நீங்கள் ஒரு நெகிழ்வான அமைப்பைப் பெறுவீர்கள் ஏனெனில் ப்ளேனில் சிதைவுகள் இருப்பதால் நீங்கள் மிகவும் நெகிழ்வான அமைப்பைப் பெறுவீர்கள் ப்ளேனில் உள்ள சிதைவுகள் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டால் நீங்கள் ஒரு திடமான உதரவிதானத்தைப் பெறுவீர்கள் அது ஒரு திடமான உதரவிதானத்தின் வரையறை மற்றும் நெகிழ்வான உதரவிதானம் மற்றும் நெகிழ்வான உதரவிதானத்தின் வகைப்பாடு முதன்மையாக நீங்கள் எவ்வளவு இடப்பெயர்ச்சியைப் பெறுகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் ஆகும் உதரவிதானம் அதன் ப்ளேனில் உள்ள திசையில் இருக்கும் எனவே இதுவே பக்கவாட்டு சுமைகளை எதிர்க்கும் ஒற்றை அடுக்கு அமைப்பில் சுமை தாங்கும் கொத்து வேலைகளில் முக்கிய அம்சமாகும் பல அடுக்கு சுமை தாங்கும் கொத்து கட்டுமானங்களை நாம் ஆய்வு செய்தால் சுமை தாங்கி என்று சொல்லும்போது அனைத்து சுவர்களும் சுமை தாங்கும் சுவர்கள் என்று பேசுகிறோம் பகிர்வு சுவர்கள் என்று பொருள்படும் சுவர்கள் உங்களிடம் அரிதாகவே இருக்கும் ஆனால் விஷயம் என்னவென்றால் ஒரு சுவர் உண்மையில் தரையிலிருந்து கூரை வரை இயங்கினால் அது சுமை எதிர்ப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவே சுமை தாங்கும் கட்டுமானத்தில் உங்களிடம் பகிர்வு சுவர்கள் இருந்தால் பொதுவாக இந்த பகிர்வு சுவர்கள் முழு உயரத்திற்கு எடுக்கப்படாது ஒரு சட்ட அமைப்பில் உள்ளதைப் போலல்லாமல் நீங்கள் இன்னும் மெல்லிய பகிர்வு சுவர் அல்லது நிரப்பு குழுவை வைத்திருக்கலாம் ஒரு சுமை தாங்கும் பல அடுக்கு கட்டிடத்தில் இது செங்குத்துச் சுவர்கள் இறுதிச் சுவர்கள் நீண்ட சுவர்கள் மற்றும் குறுக்குச் சுவர்கள் ஆகியவற்றின் வரிசையாகும் இது தரை உதரவிதானங்கள் மற்றும் கூரை உதரவிதானங்களுடன் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பை வழங்கும் வலையமைப்பை உருவாக்குகிறது நிச்சயமாக புவியீர்ப்பு விசைகள் கீழ் அடுக்குகளில் அடிவாரத்தில் அதிகமாக இருக்கும் மேல் தளங்களுக்கு எதிராக நீங்கள் கீழ் அடுக்குகளில் தடிமனான சுவர்களைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் மேலே செல்லும்போது அது குறையும் இது எதிர்மறையானதாக இருக்கும் பெரும்பாலும் இது பல அடுக்குகள் என்றால் நீங்கள் தரைதளத்தில் குறைந்த கார்பெட் பகுதியையும் மேல் தளங்களில் அதிக கார்பெட் பகுதியையும் அத்தகைய கட்டமைப்புகள் செல்லும் கதைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து கனமான அடித்தளத்தையும் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் அடிப்படையில் பிரதான சுவர் மற்றும் குறுக்கு சுவரைக் கொண்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு இணையான திசையில் வெட்டு சுவர்களாகவும் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு செங்குத்தாக இருக்கும் திசையில் ப்ளேனின் வெளிப்புற சுவராகவும் செயல்படும் அமைப்பு இதுவாகும் நிச்சயமாக அத்தகைய கட்டுமானங்களில் நாம் நெகிழ்வான உதரவிதானங்களை வழங்குவோம் என்பது இன்று நினைத்துப் பார்க்க முடியாதது நாங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இதுபோன்ற கட்டுமானங்களில் பொதுவாக நீங்கள் கான்கிரீட்டை வலுவூட்டியுள்ளீர்கள் தரை அடுக்குகள் மற்றும் கூரை அடுக்குகள் மற்றும் அவை உதரவிதானம் என குறிப்பிடப்படுகின்றன உதரவிதான செயல்பாட்டை வழங்குகின்றன இது சுவர்கள் செங்குத்தாக மற்றும் பக்கவாட்டு நடவடிக்கையின் திசைக்கு இணையான சுவர்கள் மற்றும் தரையின் உதரவிதானம் மேலும் பிணைப்பு கற்றைகளின் அமைப்பு ஆகியவை ப்ளிந்த் பீம் லிண்டல் பீம் மற்றும் கூரைக் கற்றைகள் ஆகியவற்றைக் பக்கவாட்டு ஆற்றல்களின் நிகழ்வில் கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு கொண்டுள்ளன நீங்கள் கொத்து பயன்படுத்தப்படும் அமைப்புகளில் மற்றொரு வகை உள்ளது அது சுமை தாங்கி இல்லை இது பகிர்வுகள் மற்றும் இவை பொதுவாக எதிர்க்கும் சட்டங்களுக்குள் இருக்கும் எனவே இது உண்மையில் சுமை தாங்கும் கொத்து அல்ல கடுமையான அர்த்தத்தில் இந்த நிரப்பு பேனல்கள் பொதுவாக வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கணம் எதிர்ப்பு சட்டங்கள் அல்லது எஃகு கணம் எதிர்ப்பு சட்டங்களுக்குள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை செயல்பாட்டு பகிர்வுகளாக கருதப்படுகின்றன இவை முதலில் கட்டமைப்பு கூறுகளை உருவாக்கவில்லை இருப்பினும் செங்கல் கொத்து சுவர் பேனல்கள் ப்ளேனில் உள்ள திசையில் கடினமாக இருப்பதால் அவை ஃப்ரேமிங் கூறுகளுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கியவுடன் அவை வெட்டு சுவர்களாகவே செயல்படுகின்றன எனவே எங்களிடம் கற்றைகள் மற்றும் நெடுவரிசைகள் இருக்கும் ஃப்ரேமிங் கூறுகள் இருக்கும்போது உங்களிடம் பகிர்வு சுவர்கள் இருந்தால் பேனல் மற்றும் பிரேம் ஆகியவற்றுக்கு இடையே வடிவமைக்கப்பட்ட மற்றும் விட்டுச்செல்லும் இடைவெளி மிகவும் அரிதாகவே உள்ளது சட்டகத்தின் சிதைவின் காரணமாக பக்கவாட்டின் தன்மை இருக்கும்போது பேனல் கட்டமைப்பு அல்லாத உறுப்பு எனக் கருதப்படும் இன்ஃபில் பேனல் மற்றும் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பு உறுப்பாகக் கருதப்படும் தருண எதிர்ப்பு சட்டகம் ஆகியவற்றுக்கு இடையே நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் மேலும் இந்த இடைவினை சிக்கலாக மாறலாம் மற்றும் நிரப்பு குழுவில் உள்ள பிரிவில் இந்த ஊடாடலின் பொருத்தம் என்ன என்பதையும் இந்த வகையான தொடர்புகளின் விரும்பத்தகாத விளைவுகளுக்கு எதிராக நீங்கள் எவ்வாறு வடிவமைக்கிறீர்கள் என்பதையும் பார்ப்போம் எனவே ஃபிரேம் இன்ஃபில் இன்டராக்ஷன் என்பது இன்று போதுமான ஆராய்ச்சிக் கவனத்தைப் பெறும் ஒரு பகுதி சுமை தாங்கும் கொத்து கட்டிடத்தில் உலகளாவிய தன்மை விரும்பத்தக்க உலகளாவிய தன்மை என்ன என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டத்தில் கொத்து வேலைகளில் உள்ள பல்வேறு வகையான அமைப்புகள் வரை கொத்து வகைகளை ஆராய்வதற்கான சரியான நேரம் இது என்று நான் நினைக்கிறேன் எனவே அலகுகளை ஆய்வு செய்யத் தொடங்க நிச்சயமாக கொத்து அலகுகள் முந்தைய விரிவுரையில் சில வரலாற்று கட்டுமானங்களைப் பார்த்தோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளது எனவே நான் இவற்றை முதலில் பழங்கால கொத்து அலகுகள் கட்டுமான அலகுகள் மற்றும் நவீன கொத்து கட்டுமான அலகுகள் என வகைப்படுத்த விரும்புகிறேன் சீரற்ற இடிபாடுகள் என்பது மிக நீண்ட காலமாக இருந்து வரும் ஒன்று இன்றும் பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் இன்னும் சீரற்ற இடிந்த கட்டுமானங்களை பொதுவாக அடித்தளங்களுக்கும் கட்டமைப்புகளைத் தக்கவைப்பதற்கும் பயன்படுத்துகிறோம் இருப்பினும் சீரற்ற இடிபாடு கட்டுமானத்தின் ஒருமைப்பாட்டுடன் சிக்கல்கள் உள்ளன அவை கற்கள் மற்றும் பல அம்சங்களின் குறிப்பிட்ட கூறுகளைக் கொண்டு கடக்க முடியும் சீரற்ற இடிபாடு கட்டுமானம் என்பது ஒரு வகை கட்டுமானமாகும் அங்கு நாம் குறிப்பிடும் அலகு ஒரு சீரற்ற தொகுதி அளவு இல்லை அது வடிவத்தில் இல்லை மற்றும் அது பெரும்பாலும் வெளிப்புற மேற்பரப்பில் மட்டுமே வேலை செய்கிறது எனவே வெளிப்புறத்தில் ஒரு வெட்டு மேற்பரப்பு உள்ளது ஆனால் உட்புறத்தில் இந்த வகையான கட்டுமானத்தின் வடிவம் என்ன என்று யாரும் கவலைப்படுவதில்லை தீமை என்னவென்றால் நீங்கள் பெரிய வெற்றிடங்களை கலவை அல்லது சிறிய அலகுகளால் நிரப்ப வேண்டும் மேலும் சீரற்ற இடிபாடு தொகுதிகளைப் பயன்படுத்தி முழு கட்டுமானத்திற்கும் ஒரு முறைசாரா தன்மை உள்ளது கட்டுமானப் பணிக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட கட்டிடக் கல்லை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை வெட்ட வேண்டும் அவை சதுர வெட்டு அல்லது செவ்வக வடிவில் உள்ளன அவை வேலை செய்யும் இடத்தில் போக்குவரத்துக்காகக் கையாளப்படலாம் மற்றும் அவை அரை உடையணிந்திருக்கலாம் அல்லது பெரிதும் உடையணிந்த கற்கள் குறிப்பாக வெளிப்புற மேற்பரப்புகள் எனவே கல்லில் இருக்கும் பூச்சு கொடுக்க அவை தோராயமாக வெட்டப்பட்டிருக்கலாம் மற்றும் கல்லுக்கும் செயற்கை பூச்சு கொடுக்க நன்றாக முடித்திருக்கலாம் வெயிலில் உலர்ந்த செங்கற்கள் அலகுகளின் முதல் வகையாகும் இவை மட்டு அதாவது அலகுகளின் நீளம் அகலம் மற்றும் தடிமன் ஆகியவற்றுக்கு இடையேயான விகிதத்தைக் கொண்டிருந்தது பல பழங்கால நாகரிகங்களில் மட்டுத்தன்மை தெளிவாகக் காணப்படுகிறது இருப்பினும் அவை கிட்டத்தட்ட வெயிலில் உலர்ந்தன எனவே அது சேறு பொருட்களுடன் இணைந்தது ஆனால் வெயிலில் உலர்த்தப்பட்டது வெயிலில் உலர்த்தப்பட்ட செங்கற்கள் பரவிய பின்னர் சுடப்பட்ட களிமண் செங்கற்கள் வந்துள்ளது சுடப்பட்ட களிமண் செங்கற்களை நாம் இன்றுவரை பயன்படுத்துகிறோம் நிச்சயமாக சுடப்பட்ட களிமண் செங்கற்களில் சிக்கல் உள்ளது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு சுற்றுச்சூழலில் உள்ள சீரழிவை நாம் பயன்படுத்துகிறோம் இது இன்று ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் அவை மிக அதிக வெப்பநிலையில் சுடப்படுகின்றன அதாவது இந்த செங்கற்களை தயாரிப்பதில் செலவாகும் ஆற்றல் மிகவும் அதிகமானது சுற்றுச்சூழலைப் பொறுத்தவரை சுடப்பட்ட களிமண் செங்கற்களை பார்த்தாலும் நாங்கள் ஒரு பாதையில் இருக்கிறோம் பல ஆண்டுகளாக சுடப்பட்ட களிமண் செங்கற்களை நாங்கள் குறைவாகவே பார்க்கிறோம் நாங்கள் சுடப்பட்ட களிமண் செங்கற்களை ஏற்கனவே உள்ள கட்டிடங்களில் பழுதுபார்க்கும் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆனால் சுடப்பட்ட களிமண் செங்கற்களால் புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டிய அவசியமில்லை சுடப்பட்ட களிமண் செங்கற்களை இரண்டாகப் பிரிக்கலாம் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் அவை அடிப்படையில் வெளியேற்றப்படுகின்றன அச்சு பிசைந்து வெளியேற்றப்பட்டு வெட்டப்பட்ட பிறகு கடினமான களிமண்ணாகும் எனவே நீங்கள் மிகவும் நிலையான வடிவவியல் கட்டமைப்புகளைப் பெறுவீர்கள் உங்களிடம் ஃப்ராக் இருக்காது இது பொதுவாக மேல் மேற்பரப்பில் இருக்கும் தாழ்வான பகுதியாகும் இது மோர்டார் கட்டுமானத்துடன் ஒன்றிணைக்கும் அடுக்கை உருவாக்க உதவுகிறது எனவே கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் அலகின் மேற்புறத்தில் உள்ள புடைப்புத் தாழ்வினால் உருவாக்கப்பட்ட இன்டர்லாக்கிங் இல்லாதது எதிர்மறையாக உள்ளது இது வார்க்கப்பட்ட செங்கற்களுக்கு மாறாக உள்ளது வார்க்கப்பட்ட செங்கற்கள் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்களுடன் ஒப்பிடுகையில் வலிமை மற்றும் நீடித்து நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் தரத்தில் பொதுவாக குறைவாக இருக்கும் இருப்பினும் மோல்டிங் செயல்பாட்டில் நீங்கள் ஃப்ராக்கை உருவாக்கலாம் இது நல்ல இடையீட்டை வழங்குகிறது கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் மற்றும் வார்ப்பு செங்கற்களுக்கு இடையே நீர் உறிஞ்சுதலின் அடிப்படையில் வேறுபாடு உள்ளது பொதுவாக வார்க்கப்பட்ட செங்கற்கள் அதன் எடையால் 10 15 முதல் 20 சதவீதம் வரை அதிக தண்ணீரை உறிஞ்சும் அதே வேளையில் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் பொதுவாக வெகுதூரம் உறிஞ்சுகின்றன குறைவானது மற்றும் இது மோர்டருடன் ஒட்டுதலின் அடிப்படையில் சிக்கல்களை உருவாக்கலாம் மற்றும் கொத்து வலிமை மற்றும் கொத்து வலிமையைப் பாதிக்கும் அளவுருக்கள் ஆகியவற்றைப் பார்க்கத் தொடங்கும் போது நாம் எதையாவது ஆராய்வோம் இந்த நேரத்தில் நான் செய்ய விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் நாங்கள் சில பாரம்பரிய கொத்து கட்டுமான வகைகளையும் ஆய்வு செய்து வருகிறோம் இருப்பினும் எர்த் கட்டுமானங்கள் என்று அழைக்கப்படும் நிறைய கட்டுமானங்கள் உள்ளன அவை முற்றிலும் பூமியின் அடோப் கட்டுமானங்கள் வாட்டில் மற்றும் டப் கட்டுமானங்கள் ஆகியவற்றில் இருந்து வெளியேறவில்லை அங்கு அது எர்த் மற்றும் கட்டமைப்பு மரங்கள் பயன்படுத்தப்படுகிறது இவை கொத்து கட்டுமானங்களாக தகுதி பெறவில்லை கொத்து என்ற வார்த்தை கட்டமைப்பு கூறு மற்றும் கட்டமைப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக கட்டப்பட்ட அலகுகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் என்பதைப் பாராட்டுவது முக்கியம் என்று நினைக்கிறேன் எனவே கொத்து மண் தொகுதிகளைப் பயன்படுத்தினாலும் இவை மீண்டும் ஒரு சுவரை உருவாக்க ஒன்றாக இணைக்கப்பட்ட தொகுதிகள் ஆனால் கொத்து கட்டமைப்புகளின் வகைப்பாட்டின் கீழ் எர்த் கட்டுமானங்கள் தகுதி பெறாது கொத்து அலகுகளுடன் தொடர்ந்தால் நவீன கொத்து அலகுகள் உள்ளன இன்று நீங்கள் சிமென்ட் கான்கிரீட் தொகுதிகள் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன உங்களுக்குத் தேவையான பலங்களை வடிவமைக்கலாம் பலங்களில் சீரான தன்மையை நீங்கள் பெறவில்லை சுடப்பட்ட களிமண் செங்கற்களால் நீங்கள் அதை அடைய முடியும் ஆனால் சீரான தன்மையை அடைவதில் இயல்பான சவால் உள்ளது சிமென்ட் கான்கிரீட் பிளாக்குகள் டிசைன் I எனில் கலவை நன்றாக வடிவமைக்கப்பட்டிருந்தால் செயல்படுத்தும் கட்டத்தில் தரக் கட்டுப்பாடு இருக்கும் நாங்கள் வெற்று கான்கிரீட் தொகுதிகளையும் பயன்படுத்துகிறோம் நீங்கள் கொத்துகளை வலுப்படுத்த விரும்பும் போது அல்லது சுவர்கள் வடிவில் அல்லது லிண்டல் பீம்கள் தளங்கள் வலுவூட்டப்பட்ட தளங்கள் அல்லது விட்டங்களின் வடிவத்தில் கொத்துகளை வலுப்படுத்த விரும்பும் போது வெற்று கான்கிரீட் தொகுதிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெற்று கான்கிரீட் தொகுதிகள் மீண்டும் இன்று பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒரு வகையாகும் பகிர்வு சுவர்கள் மற்றும் கட்டமைப்பு பயன்பாடுகள் போன்ற கட்டமைப்பு அல்லாத பயன்பாடுகளுக்கு எனவே யாராவது வெற்றுத் தொகுதிகளை வாங்கினால் அது எதற்காக தயாரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் ஏனெனில் இது கட்டமைப்பு அல்லாத நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்டால் இந்த தொகுதிகளின் வலிமை மிகவும் குறைவாக இருக்கும் அதேசமயம் இது கட்டமைப்பு நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்டால் நீங்கள் பொதுவாக கட்டமைப்பு நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படும் வெற்று கான்கிரீட் தொகுதிகளுக்கு 7 MPa அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசையின் சுருக்க வலிமையைக் கொண்டிருக்கும் ஏரேட்டட் ஆட்டோகிளேவ்டு பிளாக்ஸ் அதாவது AAC கான்கிரீட் பிளாக்ஸ் என்று அழைக்கப்படும் மற்றொரு வகை உங்களிடம் உள்ளது இப்போது இவை பெரிய அளவிலான தொகுதிகள் ஆனால் அவை ஆட்டோகிளேவில் ஆட்டோகிளேவிங் செயல்முறையால் குணப்படுத்தப்படுகின்றன குணப்படுத்தும் செயல்முறை மற்றும் இவை பொதுவாக கட்டமைப்பு அல்லாத நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுவதால் இவை சுவர்கள் பகிர்வு சுவர்கள் மற்றும் இன்ஃபில் சுவர்களுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன ஃப்ளை ஆஷ் செங்கற்கள் பிரபலமாக உள்ளன உண்மையில் இந்தியாவில் சுற்றுச்சூழல் மற்றும் வன ஒழுங்குமுறை அமைச்சகம் உள்ளது நீங்கள் ஒரு வெப்ப ஆலைக்கு நூறு கிலோமீட்டர் சுற்றளவில் கட்டிடம் கட்டினால் அதற்கு பதிலாக நீங்கள் ஃப்ளை ஆஷ் செங்கற்களைப் பயன்படுத்த வேண்டும் கட்டுமானத்திற்காக சுடப்பட்ட களிமண் செங்கற்கள் எனவே ஐஐடி மெட்ராஸில் நடந்த விரிவாக்கங்களில் பெரும்பாலானவை தங்கும் விடுதிகளிலும் மற்ற அனைத்து கட்டுமானங்களிலும் ஃபிளை ஆஷ் செங்கற்களை பயன்படுத்தியுள்ளன எனவே ஃப்ளை ஆஷ் யூனிட்கள் கிடைக்கின்றன அது கட்டமைப்பு சாராத பயன்பாட்டிற்காகவா அல்லது கட்டமைப்பு பயன்பாட்டிற்காகவா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஃப்ளை ஆஷ் யூனிட்களில் பலத்தை அடைவது மீண்டும் சவாலானது சிமென்ட் கான்கிரீட்டிற்கு மாற்றாக ஃப்ளை ஆஷ் இல்லாவிட்டால் எனவே சிமென்ட் கான்கிரீட்டிற்கு மாற்றாக சில அளவு ஃப்ளை ஆஷை செய்யலாம் ஆனால் அது கணிசமான அஷாக இருந்தால் வலிமை சமரசம் செய்யப்படுகிறது சுடப்பட்ட களிமண் அலகுகளைப் பொருத்தவரை நீங்கள் துளையிடப்பட்ட களிமண் அலகுகள் மற்றும் இந்த துளையிடப்பட்ட களிமண் அலகுகள் என்று குறிப்பிடப்படுகிறீர்கள் அந்த துளைகளை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த வகையான பிளாக் மற்றும் ஹாலோ பிளாக் ஆகியவற்றில் உள்ள திறப்புகளின் சதவீதத்தை நீங்கள் பார்த்தால் 25 முதல் 30 சதவிகிதம் வரிசையின் திறப்புகளின் சதவீதம் இது ஒரு ஹாலோ பிளாக் மற்றும் துளையிடப்பட்ட தொகுதிக்கு இடையிலான வித்தியாசம் இந்த துளைகள் வெப்ப காப்பு வழங்குவதற்கோ அல்லது வலுவூட்டல்களை வழங்குவதற்கோ பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இவை துளைகள் மற்றும் அவை வெற்றுத் தொகுதி கட்டுமானங்களுடன் குழப்பப்படக்கூடாது வெற்று களிமண் செங்கல் சுடப்பட்ட களிமண் செங்கல் மற்றும் துளையிடப்பட்ட சுடப்பட்ட களிமண் செங்கல் ஆகிய இரண்டும் பயனுள்ள கட்டமைப்பு நோக்கங்களாக இருக்கலாம் இது கட்டமைப்பு அல்லது கட்டமைப்பு அல்லாததா என்பதை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் வெற்று சுடப்பட்ட களிமண் தொகுதிகள் வலுவூட்டப்பட்ட கொத்து கட்டுமான அலகுகளாக விரும்பப்படுகின்றன நிச்சயமாக இது மீண்டும் பெரிய ஸ்பெக்ட்ரம் ஆகும் அவற்றின் வலிமை மற்றும் நீடித்த தன்மையைப் புரிந்துகொள்வதில் குறிப்பாக மோர்டார்களில் மட்டுமே வேலை செய்யும் நபர்கள் எங்களிடம் உள்ளனர் வரலாற்று நிர்மாணங்களில் கட்டுமானத்தில் மண் சாந்து முதன்மையாக இருந்தது இது இடத்திற்கு இடம் மாறுபடும் கலவை மற்றும் இடத்திற்கு இடம் மாறுபடும் கூறுகள் எனவே இது உலகெங்கிலும் மிகவும் சீரற்றதாக உள்ளது மற்றும் சாந்துகளில் உள்ள சேர்க்கைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியில் உள்ள பாரம்பரிய அறிவைப் பொறுத்தது மற்ற வகை சுண்ணாம்பு கலவை சுண்ணாம்பு கொண்டு தயாரிக்கப்படும் சாந்து மற்றும் இது நிச்சயமாக இன்று பயன்பாட்டில் மிகவும் குறைவாக உள்ளது அனைத்து சுண்ணாம்புகளும் சிமென்ட் தொழிலுக்கு செல்கிறது சிமென்ட் உற்பத்தி செயல்முறையின் மிக முக்கியமான விகிதத்தில் கிளிங்கர் வடிவங்களை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு இன்று சுண்ணாம்பு பயன்படுத்த வேண்டாம் மேலும் நீண்ட அமைப்பு மற்றும் கடினப்படுத்தும் நேரங்களின் சவாலின் காரணமாக சுண்ணாம்பு மோர்ட்டார் சிமெண்டிற்கு எதிராக தேவைப்படுகிறது இது வேகமான அமைவு மற்றும் வேகமாக கடினப்படுத்தும் பொருளாகும் எனவே தற்போதுள்ள உங்கள் கட்டிடங்களில் பெரும்பாலானவை சுண்ணாம்பு சாந்து நீங்கள் மதிப்பீட்டைச் செய்யப் போகிறீர்கள் என்றால் அது மண் சாந்து அல்லது சுண்ணாம்பு சாந்து அல்லது இரண்டின் கலவையால் சேறு தன்னை போசோலானிக் சேர்க்கை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சிமென்ட் மோர்ட்டார் என்பது இன்று மிகவும் நிலையான வடிவத்தில் கொத்து கட்டுமானங்களுக்கு பயன்படுத்துகிறோம் இன்று நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் தொடுவோம் அது பலவீனமான சிமென்ட் கிடைக்காதது ஒரு முரண்பாடாக இருக்கலாம் உங்களுக்கு ஏன் பலவீனமான சிமெண்ட் தேவை சில தசாப்தங்களுக்கு முன்பு எங்களிடம் 33 கிரேடு சிமென்ட் இருந்தது பின்னர் நாங்கள் 43 கிரேடுக்கு மாறினோம் இன்று நீங்கள் 53 கிரேடு சிமென்ட் மட்டுமே பெறுவீர்கள் மேலும் பிரச்சனை என்னவென்றால் அதில் நீங்கள் தயாரிக்கும் மோர்டார் இது மூன்றில் ஒன்றாக இருக்கலாம் நான்கு மோர்ட்டார் விகிதங்கள் ஐந்தில் ஒன்று ஆறில் ஒன்று ஆனால் இன்று நமக்கு இருக்கும் பெரிய சவால் யூனிட் வலிமையை விட மோர்ட்டார் வலிமையை குறைவாக வைத்திருப்பது ஏனென்றால் சந்தையில் பெரும்பாலும் சுமார் 15 20 MPa வரை 5 MPa வரிசையின் வலிமை கொண்ட அலகுகளைப் பெறுவீர்கள் உங்கள் மோர்ட்டார் யூனிட்டை விட வலுவாக இருக்கலாம் மற்றும் வலுவான மோர்ட்டார் பலவீனமான அலகு இந்த கலவையானது புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கீழ் தன்மை ஒரு சிக்கலாக இருக்கலாம் எனவே பலவீனமான மோர்ட்டார் வலுவான மோர்ட்டார் பலவீனமான அலகு மற்றும் நேர்மாறாக இந்த கலவையின் காரணமாக கொத்தின் சேர்க்கை நிலை தன்னை வலிமை பற்றிய எங்கள் ஆய்வில் ஆராய்வோம் நான் இதைகீழ் வகைப்படுத்தியுள்ளேன் ஆனால் சில கட்டுமானங்கள் மோர்டரைப் பயன்படுத்தாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவை உலர்ந்த அடுக்கு கட்டுமானங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன அவை செங்கல் கொத்து கட்டுமானங்களில் நடக்காது அவை கல் கொத்து கட்டுமானங்களில் மட்டுமே நிகழ்கின்றன மேலும் அலகுகளின் அளவுகளில் முறைசாரா தன்மையால் அனைத்து இடைவெளிகளையும் துடைத்து அனைத்து இடைவெளிகளையும் அல்லது கல் தொகுதிகளை நன்றாக வெட்டுவதன் மூலம் அவற்றை ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கலாம் ஒரு காகித மெல்லிய மூட்டு உருவாகிறது ஏனெனில் எந்த வகையிலும் அத்தகைய சுவர்கள் வழியாக ஈரப்பதத்தை ஊடுருவ அனுமதிக்க முடியாது எனவே அது ஒரு கட்டமைப்பாக இருந்தால் பயன்படுத்தப்படுகிறது எனவே உலர் அடுக்கு கட்டுமானம் அடிப்படையில் மோர்ட்டார் இல்லாத கட்டுமானமாகும் இன்று எங்களிடம் அதிக வலிமை கொண்ட மோர்ட்டார்கள் உள்ளன ஏனெனில் நீங்கள் படுக்கை மூட்டுகளில் வலுவூட்டலை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும் மேலும் வலுவூட்டலுக்கு அரிப்பு பாதுகாப்பு தேவை எனவே வலுவூட்டலுக்கான கவர் கான்கிரீட் வழங்க வேண்டியதன் அவசியத்தின் நிலையான சிந்தனையின்படி நீங்கள் சென்றால் அலகு தடிமன்களுடன் ஒப்பிடக்கூடிய மோர்ட்டார் தடிமன் உங்களிடம் இருக்கும் இது கொத்து பலத்தை சமரசம் செய்யும் நாங்கள் தடிமனான மோர்ட்டார் மூட்டு தாழ்வானது கொத்து சேர்க்கையின் பலமாக இருக்கும் என்று ஆய்வு செய்வோம் எனவே கொத்து நல்ல வலிமையை அடைய செய்ய வேண்டிய முதல் விஷயங்களில் ஒன்று மூட்டுகளின் தடிமன் குறைக்க வேண்டும் இந்த விஷயத்தில் இணைப்புகளில் எஃகு வலுவூட்டலைப் போட்டு அதைப் பாதுகாப்பதில் உங்களுக்கு இரட்டைப் பிரச்சனை உள்ளது எனவே மெல்லிய மிக மெல்லிய வலுவான மோர்டார்களின் முழு அமைப்பும் இன்று தயாரிக்கப்படுகிறது குறிப்பாக இணைப்புகளை மெல்லியதாக வைத்திருக்கும் ஆனால் எஃகு வலுவூட்டலுக்கு போதுமான பாதுகாப்பைக் கொடுக்கும் இந்த இரட்டைத் தேவையை கவனித்துக்கொள்ள வேண்டும் நான் இப்போது யூனிட்கள் கொத்து அலகுகள் மற்றும் மோர்டார் ஆகியவற்றில் இருந்து அசெம்பிளி அசெம்ப்ளேஜ் வரை சென்றால் தற்போதுள்ள பல கொத்து கட்டுமானங்களில் தேவையற்ற கொத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது ரேண்டம் இடிபாடு கட்டுமானம் என்பது உயரம் மற்றும் குறுக்குவெட்டு ஆகிய இரண்டிலும் நீங்கள் ஒரு வடிவத்தைக் காணாத கட்டமைக்கப்படாத கொத்து கட்டுமானங்களில் ஒன்றாகும் இது வழக்கமான படிப்புகள் முற்றிலும் வெற்று மற்றும் நான் சொன்னது போல் முழு கட்டுமானத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சீரற்ற தன்மை உள்ளது நீங்கள் குறிப்பிடத்தக்க பக்கவாட்டு ஆற்றல்களைக் கொண்டிருக்கும்போது கண்டிப்பாகச் சொன்னால் இது ஒரு சவாலான அச்சுக்கலை நான் சொன்னது போல் சீரற்ற இடிந்த கொத்து கட்டுமானம் இணைப்புகள் சிறிய அலகுகளுடன் இணைக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் சிறிய அலகுகளைப் பார்க்கலாம் இங்கே அமர்ந்திருக்கும் சிறிய துண்டுகள் அவைகளுக்கு இடையில் ஆப்பு வைக்கப்பட்டுள்ளன இந்த கட்டுமானங்களை உருவாக்க நிறைய பொறுமை தேவைப்படலாம் ஆனால் உண்மையில் முழு சுவருக்கும் ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது இது மற்றொரு பிரபலமான வரலாற்று கட்டுமான அச்சுக்கலையாகும் பின்னர் நிச்சயமாக உலர் அடுக்கு கட்டுமானங்களில் கூட எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இது பொதுவாக படிப்புகள் இல்லாமல் இருக்கும் ஏனெனில் உலர் அடுக்கு வெவ்வேறு அளவுகளில் உள்ளது தொகுதிகள் இன்டர்லாக்கிங்கை உருவாக்கலாம் எல்லாவற்றையும் ஒன்றாகப் பிடிக்க உங்களிடம் மோர்ட்டார் இல்லை எனவே இது போன்ற ஒரு அலகு உண்மையில் முழு அமைப்பிலும் இன்டர்லாக் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது ஒரு புதிரைப் போன்றது மற்றும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது சீரற்ற இடிபாடு கட்டுமானமா அல்லது சிறிய கற்களைக் கொண்ட சீரற்ற இடிபாடுகள் மோர்டார் உடன் அல்லது இல்லாமல் உள்ளதா என்பதுதான் உங்கள் கேள்வி நீங்கள் அனைத்து வகைகளையும் பெறுவீர்கள் கண்டிப்பாகச் சொன்னால் ஆனால் நீங்கள் ஒரு சீரற்ற இடிபாடு கட்டுமான மோர்ட்டார் குறைவாக இருக்க முடியும் நீங்கள் அதை மோர்டார் மூலம் பெறலாம் நீங்கள் நவீன கட்டுமானங்களுக்கு வருவீர்களானால் கொத்து மற்றும் வடிவத்தைக் கொண்டிருப்பது பற்றிய முழுக் கருத்தையும் நீங்கள் பொருள்களில் உங்கள் முந்தைய வகுப்புகளில் நிச்சயமாகக் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் கொத்து மூட்டுகளில் ஒரு செங்குத்து தடுமாற்றத்தை உருவாக்க முடியும் மற்றும் இந்த செங்குத்து தள்ளாட்டம் இன்டர்லாக் இன்றியமையாதது எனவே அதுதான் வெவ்வேறு பிணைப்பு வடிவங்கள் தேவைப்பட்டது ஃப்ளெமிஷ் பிணைப்பு ஆங்கிலப் பிணைப்பு மற்றும் எலி பொறி பிணைப்பு போன்ற பலவற்றைப் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் வலுவூட்டலை வைக்கலாம் அல்லது வெற்றிடமாக விட்டுவிடலாம் இது செங்குத்தாக இருப்பதை உறுதிசெய்ய முயற்சிக்கும் வகையாகும் எனவே இவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் உண்மையில் பார்த்தால் நீங்கள் கவனிக்கும் மிக முக்கியமான அம்சம் இது அடையக்கூடிய ஜிக்ஜாக் ஸ்டாக்கர் ஆகும் இது கூடுதல் வெட்டு இடைமுகங்களை வழங்குகிறது பக்கவாட்டு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பை வழங்குகிறது எனவே பிணைப்பு வடிவங்களுக்குச் செல்வதற்கான முழு யோசனையும் இணைப்புகளில் செங்குத்து தடுமாறலை உருவாக்க முடியும் உங்களிடம் ஒற்றை அடுக்கு கட்டுமானங்கள் உள்ளன ஃபிளெமிஷ் பிணைப்பு மற்றும் ஆங்கிலப் பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நாங்கள் முன்பு பார்த்தது ஒற்றை அடுக்கு கட்டுமானங்கள் இப்போது இந்த ஒற்றை இலை கட்டுமானங்கள் எதிர்கொள்ளும் கற்களுடன் அல்லது இல்லாமல் இருக்க முடியும் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் கற்களை வெனீரிங் என்றும் குறிப்பிடும்போது இது மெல்லியது சுமை தாங்கும் குறுக்குவெட்டு சுமை தாங்கும் கட்டுமானத்தை விட மெல்லியதாக இருக்கும் வெனீர் உண்மையில் சுமை தாங்கும் பகுதி அல்ல அது ஒரு அலங்கார உறுப்பு மட்டுமே நீங்கள் பல்வேறு வகையான வெனீரிங் வைத்திருக்கலாம் ஒரு பிசின் மூலம் வெனீர் பொருத்தலாம் பெரும்பாலும் உங்களிடம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கல் பூச்சு வேண்டுமென்றால் செங்கல் கொத்து சுவரில் அதிக வலிமையான பசையுடன் ஒட்டப்பட்ட கல் அடுக்குகள் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் வெனீர் கனமாக இருந்தால் அல்லது வெனீர் கனமாக மாறத் தொடங்கினால் அல்லது வெனீர் குறுக்குவெட்டில் கணிசமாக அகலமாக இருந்தால் மற்றும் பிசின் போதுமானதாக இல்லாவிட்டால் அது ஒரு கட்டிடம் உயரமாக இருந்தால் அது உண்மையில் விழும் அபாயமாக மாறும் விழுந்து மக்களைக் கொல்லும் எனவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை எனவே டைட் வெனீரிங் என்று அழைக்கப்படுகிறது நீளத்திலும் உயரத்திலும் சீரான இடைவெளியில் ஓடும் உலோக இணைப்புகள் உங்களிடம் இருக்கும் இது ஒரு யூனிட் நீள கட்டுமானத்திற்கு எத்தனை டைகள் தேவை என்பதை நீங்கள் வடிவமைத்து மதிப்பிடுகிறீர்கள் உட்புற மர பூச்சு வைத்திருக்கும் சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு முழு சட்டகம் என்று அழைக்கப்படும் ஒன்று கொண்டிருக்கலாம் செங்கல் வேலை வெளிப்புறத்தில் ஒரு செங்கல் பூச்சுக்காக இணைக்கப்பட்ட ஒரு சட்டகம் அல்லது அதற்கு நேர்மாறாக இருந்தால் நீங்கள் ஒரு சுமை தாங்கி செங்கல் கொத்து சுவரில் உட்புறம் மர வேலை வேண்டும் நீங்கள் மர உறை அல்லது மர பூச்சு வழங்கப்படும் ஒரு மர சட்டகத்தை உட்புறத்தில் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் இதே போன்ற கட்டப்பட்ட வெனீரிங் வைத்திருக்கலாம் ஆனால் உங்களிடம் இப்போது ஸ்டுட்கள் உள்ளன அவை இடையே சுமைகளை மாற்றும் உறுப்புகளின் ஒரு பகுதியாக இருக்கும் அடிப்படையில் சுமை தாங்கும் உறுப்புக்கு வெனீர் வைத்திருக்கிறது இந்த அனைத்து வகைப்பாடுகளையும் ஆராயும்போது தற்போதுள்ள கட்டிடங்களில் நீங்கள் காணக்கூடிய இரண்டு வகைப்பாடுகளைச் சுட்டிக்காட்டுவது முக்கியம் என்று நினைக்கிறேன் இந்த கட்டுமானங்களின் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பைப் பொறுத்த வரையில் இன்று நாம் அவற்றை இப்படி வடிவமைக்கவில்லை இரண்டு இலை கட்டுமானங்கள் மற்றும் பல இலை கட்டுமானங்களைப் பார்க்கிறீர்கள் இந்த இரண்டு இலை கட்டுமானங்கள் நீங்கள் அவற்றை இரண்டு இலைகளாகக் கருதலாம் இடையில் ஒரு காற்று குழியை காப்புக்காக உருவாக்கலாம் ஆனால் இரண்டு இலை என்பது மற்றொரு கண்ணோட்டத்தில் ஒரு விளக்கமாகும் இதை உடனே பார்க்கலாம் இப்போது உங்களிடம் சீரற்ற இடிபாடுகள் சரியாக இருந்தால் நீங்கள் சீரற்ற இடிபாடுகளைக் கட்டியிருந்தால் மற்றும் உயரம் அப்படித் தோன்றினால் நன்கு மூடி வெட்டப்பட்ட மற்றும் மூடிய அந்தத் தொகுதிகளின் முன் மேற்பரப்பு உங்களிடம் உள்ளது ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் குறுக்குவெட்டு நீங்கள் எந்த மட்டத்திலும் திட்டத்தைப் பார்த்தால் குறுக்குவெட்டில் ஒரு ஒழுங்கமைப்பை நீங்கள் காணவில்லை இங்கே இது இரண்டு இலைக் கொத்து என்று குறிப்பிடப்படுகிறது ஏனென்றால் இவை இரண்டும் முடியும் என்பதை நான் உண்மையில் பார்க்கிறேன் அதிக புவியீர்ப்பு விசைகள் இருக்கும்போது அல்லது பக்கவாட்டு அசைவின் கீழ் இவை இரண்டு இலைகளாக கருதப்படாமல் இரண்டு இலைகளாக மாறுவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனால்தான் இன்று சீரற்ற இடிபாடுகள் கொத்து கட்டுமானத்தை அஸ்திவாரங்களுக்கு அல்லது எந்தவொரு கட்டமைப்பு பயன்பாட்டிற்கும் ஏற்றுக்கொள்வதற்கான தேவை உள்ளது கற்கள் மூலம் நீங்கள் ஒரு பிணைப்புக் கல் அல்லது குறுக்குவெட்டின் முழு தடிமன் முழுவதும் குறுக்குவெட்டு முழுவதும் ஒரு வழியாக கல் இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு சிக்கலைத் தூக்கி எறியக்கூடிய ஒரு அச்சுக்கல் ஆகும் ஆனால் தற்போதுள்ள கொத்து கட்டுமானங்களில் மிகவும் பரவலாக உள்ளது பிரச்சனை என்னவென்றால் பக்கவாட்டுச் செயல்களின் கீழ் அல்லது காலப்போக்கில் ஈர்ப்பு விசையின் கீழ் இதுபோன்ற இடைநிறுத்தம் ஏற்பட்டால் நீங்கள் சுவரின் ஒரு இலை பெரிதாகலாம் மற்றும் குறிப்பாக லேசான நடுக்கம் நிலம் நடுங்கும் போது இடிந்து விழும் அபாயம் உள்ளது இப்போது பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் கொத்து மற்றும் கொத்துகளின் குறுக்குவெட்டு சுமை தாங்கும் சுவரின் குறுக்குவெட்டு ஆகியவற்றைப் பார்த்தால் குறுக்குவெட்டில் நீங்கள் இணைப்புகளின் தள்ளாட்டத்தைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பாராட்டுவீர்கள் இணைப்புகளின் தடுமாறுதல் கிடைக்கவில்லை என்றால் இதை இரண்டு இலை அமைப்பாகப் பிரிப்பதற்கான எதிர்ப்பு இந்த விஷயத்தில் மிகவும் எளிதானது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தடுமாறுவதை உறுதிசெய்யும் கோர்சிங் கொண்ட ஒரு விஷயத்திற்கு எதிராக உள்ளது எனவே நாம் கூறும் போது அமைப்பு இங்கே அமைப்பு என்ற வார்த்தை அடிப்படையில் இணைப்புகளின் வடிவவியல் தரம் இணைப்புகள் எப்படி உள்ளன எப்படி இணைப்புகள் உருவாகின்றன இந்த இணைப்புகள் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா அல்லது இந்த இணைப்புகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா எனவே இது கொத்து அமைப்பு என்ன என்பதை தீர்மானிக்கிறது மற்றும் இது உண்மையில் குறைந்த எதிர்ப்பின் பாதை அல்லது கிராக் பரவல் மற்றும் கொத்துகளில் குறுக்குவெட்டுகளில் ஒருமைப்பாடு இழப்பு ஆகியவற்றின் பாதையை தீர்மானிக்கிறது கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொன்று பல இலை கட்டுமானம் என்று குறிப்பிடப்படுகிறது மற்றும் இது பொதுவாக மூன்று இலை கட்டுமானம் ஆகும் இங்கு நீங்கள் பார்க்கும் இந்த குறிப்பிட்ட படம் ஒரு சாக்கு சுவர் என்று குறிப்பிடப்படுகிறது இது பாரிய கொத்து கட்டுமானங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு அச்சுக்கலை ஆகும் கோட்டைச் சுவர்களைப் பாருங்கள் கோயில் கோபுரங்கள் நுழைவுக் கோபுரங்கள் போன்றவற்றைப் பார்க்கலாம் அவற்றில் பெரும்பாலான வரலாற்றுப் பிரமாண்டமான வரலாற்றுக் கட்டுமானங்கள் சாக்குச் சுவர் என்ற கருத்தைப் பயன்படுத்தி இப்படிக் கட்டப்பட்டுள்ளன இங்கு வெளிப்புற இரண்டு இலைகள் மெல்லியதாக இருக்கும் குறுக்குவெட்டில் பத்தில் ஒரு பங்கு அல்லது அதற்கும் அதிகமாக சற்று அதிகமாக இருக்கும் அவை ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு உயர்த்தப்படுகின்றன மோசமான பொருள் சீரற்ற இடிபாடுகள் உடைந்த செங்கற்கள் அனைத்தும் சூரியனுக்குக் கீழே ஒரு பெரிய குறுக்குவெட்டு வேண்டும் என்பது யோசனை ஆனால் முழு குறுக்குவெட்டு முழுவதும் ஒரே பொருளைப் பயன்படுத்துவது பொருளாதாரமற்றது அவை வெளிப்புறமாக இருக்கும் பளிங்கு அல்லது வேறு ஏதேனும் நல்ல பொருள் கிரானைட் அல்லது வேறு ஏதாவது போன்ற நல்ல தரமான பொருட்களால் எதிர்கொள்ளும் உட்புறம் அதேசமயம் உள் மையமானது மோசமான பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அதைக் கட்டும்போது ஒரு குறுக்குவெட்டாகச் செயல்படுவது போல் இது செயல்படுகிறது ஆனால் இன்டர்லாக் வழங்கப்படாவிட்டால் அல்லது சில கற்கள் மூலம் வழங்கப்படாவிட்டால் இந்த அடுக்குகளைப் பிரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அது மிகப் பெரிய சுவர் குறுக்குவெட்டாக இருந்தால் கற்கள் மூலம் கொடுக்க முடியாது நீங்கள் பல நீண்ட தொகுதிகள் பெற முடியாது இதுபோன்ற சூழ்நிலைகளில் வெளிப்புற இலையின் பாதைகள் உண்மையில் ஜிக்ஜாக் ஏற்பாட்டைக் கொண்டிருக்கும்போது வலதுபுறத்தில் நீங்கள் பார்க்கும் படம் ஒரு கோயில் பிரகாரச் சுவர் சோழர்கள் காலத்தில் வெளிப்புறக் கோயில் பிரகாரச் சுவரில் கட்டப்பட்டிருக்கும் படம் எனவே நாங்கள் குறைந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசுகிறோம் உண்மையில் அது கல் கொத்து என்று நீங்கள் பார்க்கலாம் எனவே அதுதான் வெளிப்புற இரண்டு இலைகள் மற்றும் இடையில் நீங்கள் அனைத்து வகையான சுண்ணாம்பு உடைந்த மொத்த மற்றும் உடைந்த செங்கற்கள் உடைந்த கல் துண்டுகள் மற்றும் பலவற்றைக் காண்கிறீர்கள் எனவே மூன்று இலை கொத்து பிரச்சனை என்னவென்றால் இது ஈர்ப்பு விசைகளின் கீழும் குறுக்குவெட்டு முழுவதும் வெவ்வேறு சிதைவுகளுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக ஆராயப்படலாம் எனவே இந்த குறுக்கு பிரிவை நீங்கள் எடுத்துக் கொண்டால் வெளிப்புற இலைகள் வலுவான கடினமான பொருட்களால் ஆனது ஆம் நீங்கள் என்னுடன் உடன்படுவீர்கள் ஸ்டோன் கோர் ஸ்டோன் போன்றது அதேசமயம் உள் மையமானது மென்மையான பொருட்களால் ஆனது ஏனெனில் நீங்கள் நிறைய சாந்து மற்றும் நீங்கள் ஒருவேளை சேறு மற்றும் நீங்கள் நினைக்கும் அனைத்தும் கிடைத்தது எனவே மையத்தின் விறைப்பு மற்றும் வலிமை வெளிப்புற இலைகளின் விறைப்பு மற்றும் வலிமையை விட மிகக் குறைவு இது புவியீர்ப்பு விசைகளுக்கு உட்படுத்தப்படும் போது இது ஒரு உறுதியற்ற சிக்கலைப் போன்றது குறைந்த விறைப்புத்தன்மையின் காரணமாக உள் மையமானது குறைந்த அழுத்தங்களுக்கு உள்ளாகிறது அவை வெளிப்புற இலைகளுடன் ஒப்பிடுகையில் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன எனவே உங்களிடம் சீரற்ற ஏற்றுதல் உள்ளது அது அத்தகைய குறுக்குவெட்டுகளுக்கு வரும் மற்றும் பிரச்சனையின் உள் மையமானது காலப்போக்கில் மோசமடைகிறது மற்றும் சுமை இறுதியாக வெளிப்புற இலைகளால் மட்டுமே சுமக்கப்படலாம் எனவே வெளிப்புற இலைகள் முழு குறுக்குவெட்டும் முதலில் சுமக்க வேண்டிய அனைத்து சுமைகளையும் சுமந்தால் உங்களிடம் மெல்லிய சுவர் அமைப்பு உள்ளது அது மிகவும் கனமான அழுத்த ஆற்றல்களைக் கொண்டுள்ளது அத்தகைய அமைப்புகளில் திடீரென உடையக்கூடிய தோல்விகள் ஏற்படலாம் எனவே இது கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய அச்சுக்கலை வெவ்வேறு கட்டமைப்பு கூறுகளின் அடிப்படையில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய முதல் உறுப்பு என்னவென்றால் கொத்து சுமை தாங்கும் சுவர்கள் உங்களிடம் நெடுவரிசைகள் மற்றும் பைலாஸ்டர்கள் உள்ளன நெடுவரிசைகள் மற்றும் பைலஸ்டர்களுக்கு இடையிலான வேறுபாடு என்னவென்றால் நெடுவரிசை என்பது ஒரு தனித்த சுதந்திர உறுப்பு ஆகும் இது மற்ற கட்டமைப்பு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு பைலாஸ்டர் என்பது நீங்கள் ஒரு சிறிய பட்ரஸ் போன்ற சுவரின் தடித்தல் மற்றும் அடிப்படையில் ஒரு சுவரின் பக்கவாட்டு விறைப்புத்தன்மைக்கு கூடுதல் பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்குவதாகும் எனவே நெடுவரிசைகள் மற்றும் பைலாஸ்டர்கள் சுமை தாங்கும் நெடுவரிசைகள் மற்றும் பைலாஸ்டர்கள் ஆகியவை சுமை தாங்கும் அமைப்பின் ஒரு பகுதியாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய பிற கூறுகள் கொத்துகளில் பீம்கள் மற்றும் லின்டல்களை உருவாக்கலாம் லிண்டல்கள் நெகிழ்வுத்தன்மையால் ஆனால் பீம்கள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தப்படுவதால் அவற்றில் இழுவிசை இருக்கும் எனவே அவை தட்டையாக இருந்தால் அவற்றை நீங்கள் உருவாக்க முடியாது அவற்றைப் பயன்படுத்தி அவற்றை உருவாக்க முடியாது வலுவூட்டப்படாத கொத்து நீங்கள் அவற்றை வலுப்படுத்த வேண்டும் எனவே படுக்கை இணைப்புகளில் அல்லது கொத்துகளுக்கு இடையில் உள்ள துவாரங்களில் அல்லது வெற்றிடத்தை வெற்று அலகுகளால் உருவாக்கப்பட்ட பாக்கெட்டில் வலுவூட்டல் மூலம் அவற்றை திடப்படுத்தும்போது அவ்வாறு சீரமைக்கப்பட்ட அலகுகளை நீங்கள் காணலாம் நீங்கள் ஒரு தொடர்ச்சியைப் பெறுவீர்கள் U வடிவத் தொகுதிகள் பயன்படுத்தப்படும் சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்க்கலாம் U வடிவத் தொகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் நீங்கள் வலுவூட்டலை வைக்கலாம் மற்றும் வலுவூட்டலை அடைக்கலாம் அதாவது வலுவூட்டலின் இருப்பிடம் பீம்கள் மற்றும் லிண்டல்களாக இருக்கும் வலுவூட்டலுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது